கணினி கிராபிக்ஸ் கண்ணோட்டம் II எல்லோருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வருக நாங்கள் தொகுதி 17 ஐ உள்ளடக்கியுள்ளோம் மற்றும் கணினி கிராபிக்ஸ் II இன் கண்ணோட்டத்தைப் பற்றி அறிந்து கொள்கிறோம் கடைசி வகுப்பில் இந்த மேற்பரப்பு மாதிரிகள் பற்றி சில யோசனைகளை நாங்கள் கொண்டிருக்க முயற்சிக்கிறோம் அவற்றின் கட்டுமானம் குறிப்பாக CAD மென்பொருள் மேற்பரப்புகளை உருவாக்குவதற்கான இரண்டு அடிப்படை முறைகளைப் பயன்படுத்துகிறது முதலாவது வளைவுகளின் கட்டுமானத்துடன் தொடங்குகிறது அதில் இருந்து 3D மேற்பரப்புகள் பின்னர் சுத்தமாக அல்லது மெஷ் செய்யப்பட்டன இரண்டாவதாக மேற்பரப்பு துருவங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு புள்ளிகளைக் கையாளுவதன் மூலம் மேற்பரப்பை நேரடியாக உருவாக்குவது மற்றும் மக்கள் இந்த கணினிகளைப் பயன்படுத்தத் தொடங்கும்போது அல்லது தொகுப்புகளைப் பயன்படுத்த முயற்சிக்கும்போது ஒரு கணக்கீட்டு நன்மை இரண்டாவது முறை மிகவும் சக்தி வாய்ந்தது ஏனென்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட தனித்துவமான புள்ளிகளைக் கொண்டிருப்பீர்கள் மேலும் வேறுபட்ட வளைவுகளைப் பயன்படுத்தி மேற்பரப்புகளை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் மேலும் கடைசி வகுப்புகளில் நாம் பார்க்க முயற்சிக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் உங்கள் தரவு புள்ளிகள் அனைத்தும் ஒரே விமானத்தில் கிடந்தால் அது ஒரு விமான மேற்பரப்பு என்பது போல எளிதான வழி இந்த புள்ளிகளில் கோடுகளை உருவாக்க முயற்சிக்கிறது மற்றும் பிற வரிகளை இணையாக வரைகிறது அதற்கு ஒருவர் உண்மையில் ஒரு மேற்பரப்பை உருவாக்க முடியும் மேலும் நாங்கள் அதை அளவுரு வடிவத்தில் எழுதுகிறோம் என்றால் உங்கள் கணினி மென்பொருளின் பின்புறம் அல்லது பின்புறத்தின் பின்னணி உண்மையில் அந்த வழியில் செயல்படுகிறது இது தனிமைப்படுத்தப்பட்ட தனித்தனி புள்ளிகள் அதை இடைக்கணிக்க மற்றும் மேற்பரப்புகளை உருவாக்க முயற்சிக்கிறது மேலும் உங்களிடம் புள்ளி P 0 P 1 மற்றும் P 2 இருந்தால் ஒரு அளவுரு வடிவம் ஏதேனும் புதிய புள்ளி ஒருவேளை உங்கள் P 0 புள்ளியின் அடிப்படையில் P ஐ உருவாக்க முடியும் P 1 உடன் P 0 P 2 உடன் P 0 வேறுபடுகிறது எனவே ஒரு குறிப்பு புள்ளியாக P 0 நாம் மற்றொரு புள்ளியை P 1 P 2 ஆக எடுத்துக்கொள்வோம் எனவே இந்த மூன்று புள்ளிகளையும் கடந்து செல்லும் விமான மேற்பரப்பை நாம் எப்போதும் உருவாக்கலாம் நான்கு புள்ளிகள் கூடுதல் தகவல்கள் ஆனால் மூன்று புள்ளிகள் ஒரு விமானத்தை கடக்க போதுமானவை மற்றும் மேற்பரப்புக்கு இயல்பானது இந்த மூன்று புள்ளிகளும் x பரப்பு அல்லது y பரப்பில் இருக்கும் என்பது அவசியமில்லை ஆனால் அது வெவ்வேறு பரப்புகளில் இருக்கலாம் எனவே இந்த x y z வெவ்வேறு வகையான இருப்பிடங்களின் மூலம் நாம் ஒரு விமானத்தை கடந்து செல்ல முடியும் நீங்கள் கட்டமைக்க முயற்சிக்கும்போது மேற்பரப்பு இயல்பானது உங்கள் P 1 P 0 புள்ளிகள் குறுக்கு தயாரிப்பு P 2 P 0 புள்ளிகளுடன் வழங்கப்படும் மற்றும் அவைகளின் விதிமுறைகள் எனவே கணினி மட்டத்தில் நீங்கள் என்ன செய்வது போன்ற ஒரு மென்பொருளைக் கிளிக் செய்யும் போது அது என்னவென்றால் அந்த புள்ளி மற்றொரு புள்ளி இந்த புள்ளிகளை எடுக்கும் மற்றும் உங்கள் மென்பொருள் அந்த புள்ளிகளுக்கு இடையில் இந்த இடைக்கணிப்பை செய்ய முயற்சிக்கிறது இந்த மேற்பரப்பு விமான மேற்பரப்பாக இருக்கலாம் அல்லது அது வளைந்த மேற்பரப்பாக இருக்கலாம் உங்கள் சமதள மேற்பரப்புடன் ஒப்பிடும்போது வளைந்த மேற்பரப்பு கட்டுமானம் சற்று சிக்கலானது மற்றும் கடினம் மேலும் இந்த வளைந்த மேற்பரப்பு இடைக்கணிப்புகளைப் பற்றி நாம் அறியப் போகும்போது பெஜியர் வளைவுகள் கூன்ஸ் மேற்பரப்பு மற்றும் பிற விஷயங்கள் போன்ற கூடுதல் கருத்துக்கள் வருகின்றன சமதள மேற்பரப்பு என்பது அது நேராக முன்னோக்கி அணுகுமுறை மேற்பரப்புகளை நிர்மாணிப்பதற்கான மற்றொரு வழி சமதள மேற்பரப்புகள் கட்டுப்படுத்தப்பட்ட மேற்பரப்புகள் எனப்படுவது போல குறிப்பிட்ட இடத்தில் தெரிகிறது எடுத்துக்காட்டாக 3 பரிமாண இடத்தில் எனக்கு சில வளைவு இருப்பதை எடுத்துக்கொள்வோம் அதேபோல் எனக்கு மற்றொரு வளைவு உள்ளது இந்த வளைவுகள் இணையாக இருக்கலாம் அல்லது இணையாக இருக்காது அவைக ள் ஒன்றுக்கொன்று ஈடுசெய்யப்படலாம் அவ்வாறான நிலையில் ஒன்று செய்யக்கூடிய எளிதான விஷயம் ஒவ்வொரு புள்ளியிலும் சேருவதுதான் இந்த புள்ளிகளை ஒரு வரியால் சேர்க்கலாம் இதேபோல் வரி மூலம் சேர மற்றொரு புள்ளியைத் தேர்ந்தெடுக்கவும் இதேபோல் வரி மற்றும் பலவற்றில் சேர மற்றொரு புள்ளியைத் தேர்ந்தெடுக்கவும் இதுபோன்ற ஒரு பொருளை நாம் உருவாக்கப் போகிறோம் என்றால் அதை நாங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட மேற்பரப்பு என்று அழைக்கிறோம் இந்த வளைவுகள் தன்னிச்சையாகவும் இருக்கலாம் உதாரணமாக நாம் ஒரு நேர் கோடு மற்றொன்று ஒரு வளைவு மேலும் இந்த முழு நேர் கோட்டையும் n எண்ணிக்கையிலான சம பாகங்களாக பிரிக்க முடிவு செய்துள்ளோம் இதேபோல் மற்ற வளைவும் நாம் அதை n சம எண்ணிக்கையிலான பகுதிகளாக பிரிக்கப் போகிறோம் இந்த விஷயங்களில் ஒவ்வொன்றிலும் சேருங்கள் இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மேற்பரப்பைப் பார்ப்பதற்கான எளிமையான வழியைக் குறிக்கிறது மேலும் நீங்கள் இந்த விதி மேற்பரப்புகளைச் செய்யும்போது இவை எப்போதும் நம்மிடம் உள்ள நேர் கோடுகள் விதிமுறை எனவே இரண்டு விண்வெளி வளைவுகள் அல்லது தண்டவாளங்களை இணைப்பதன் மூலம் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மேற்பரப்பு உருவாக்கப்படுகிறது இரண்டு வளைவுகள் F இன் u ஆல் குறிப்பிடப்பட்டால் ஒரு அளவுரு மாறுபாடு மற்றும் u இன் G இந்த அளவுரு u ஐ நேரத்தின் செயல்பாடாகவும் நீங்கள் நினைக்கலாம் அந்த இடத்தின் இருப்பிடம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வளைவுடன் நகரும் நேரத்தோடு அல்லது ஒரு வளைந்த மேற்பரப்பு போன்ற குறிப்பிட்ட மேற்பரப்பில் செல்ல வேண்டியது போன்ற ஒன்றை நீங்கள் வரையறுக்கிறீர்கள் ஒருவேளை அது ஒரு கோளத்தில் உருண்டு கொண்டிருக்கலாம் அது ஒரு நீள்வட்டத்தில் உருட்டல் மற்றும் பல இருக்கலாம் எனவே அந்த அளவுரு மாறுபாடு u மற்றும் அளவுரு மாறுபாட்டில் ஒரு வளைவு போன்ற ஒன்றை நாங்கள் வரையறுக்கிறோம் இது சிறப்பு திசையும் பிற வளைவும் G இன் u ஆகும் பின்னர் அந்த கணினியின் பின்புற முடிவில் உள்ள அளவுரு சமன்பாடு என்னவென்றால் அதற்கு இடையில் எந்த புள்ளியையும் நீங்கள் கட்டமைக்கிறீர்கள் ஏனெனில் 1 மைனஸ் NU போன்ற சில கலப்பு செயல்பாடுகள் G nu ஆல் பெருக்கப்படும் மற்றும் பிளஸ் nu டைம்ஸ் F எவ்வளவு தூரம் இந்த பக்கத்தில் nu 50 சதவிகிதத்தின் அடிப்படையில் ஒரு பகுதியை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்றால் அந்த பக்கத்தில் 50 சதவிகிதம் அல்லது இந்த பக்கத்தில் 40 சதவிகிதம் அந்த பக்கத்தில் 60 சதவிகிதம் எனில் F மற்றும் U மற்றும் G இடையேயான தூரத்தைப் பாருங்கள் ஒரு வரியில் சேருவதன் மூலம் இந்த இரண்டு வளைவுகளையும் உண்மையில் வரைபடமாக்கி கட்டுப்படுத்தப்பட்ட மேற்பரப்பை உருவாக்க முயற்சிப்போம் எனவே அந்த பின்புறத்தின் முழு நோக்கமும் இந்த வழியில் செல்கிறது நீங்கள் வரிகளைத் தேர்வு செய்கிறீர்கள் இந்த வளைவுகளைக் கடந்து செல்லும் மேற்பரப்பை சுமுகமாக உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக எங்கள் கணினித் திரையில் இப்போது நாம் அந்த குறிப்பிட்ட வடிவத்தின் வளைவைக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை இந்த விளிம்பில் இன்னும் ஒரு வரி இருக்கலாம் இது விளிம்பு என்று கருதுவோம் அதுபோன்ற ஒன்றை இப்போது நான் 2 பரிமாண மட்டத்தில் மேற்பரப்பை வைக்க விரும்புகிறேன் பின்னர் கணினி எளிதான வழிகளில் ஒன்று எப்படி இது இந்த தரவு புள்ளிகளை பிக்சல் மட்டத்தில் எடுக்கும் இந்த தரவு புள்ளியை அந்த தரவு புள்ளியில் நான் எவ்வாறு சேர முடியும் என்பதை இடைக்கணிக்க முயற்சிக்கவும் எனவே வரி மூலம் வரி அதை உருவாக்கி குறிப்பிட்ட வகை வண்ணங்களால் நிரப்புகிறது நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் அல்லது ஒரு பேனா அல்லது எந்த வகையான மேற்பரப்பையும் உருவாக்கப் போகிறீர்கள் எங்களைப் பொறுத்தவரை காட்சி மட்டத்தில் வளைவு அல்லது மேற்பரப்பு அந்த வழியில் கடந்து செல்ல வேண்டியது போல் உணர்கிறோம் ஆனால் அந்த இயந்திரத்தை வளைவு அந்த வழியில் கடந்து செல்ல வேண்டும் அல்லது நீங்கள் எந்திரம் செய்யும் போது கருவி பிட் அந்த வகையான மேற்பரப்பில் செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் எவ்வாறு கற்பிப்பீர்கள் எனவே இந்த இயந்திரங்களுக்கோ அல்லது அந்த கணினிக்கோ நாம் கற்பிக்க வேண்டிய வடிவியல் உறவு இருக்க வேண்டும் எந்தவொரு மேற்பரப்பு மாதிரியின் முழு நோக்கமும் ஒரு மேற்பரப்பை நிர்மாணிப்பதில் ஒருவர் பெறக்கூடிய சிறந்த தோராயமாகும் எனவே 3 பரிமாண இடைவெளியில் நம்மிடம் உள்ள வளைவுகளின் அடிப்படையில் இந்த கோடுகளால் ஒரு மேற்பரப்பு இணைவதைக் கட்டியெழுப்பக்கூடிய நிலையில் இருந்தோம் அந்த வகையான மேற்பரப்புகளை நாம் கட்டுப்படுத்தப்பட்ட மேற்பரப்புகள் என்று அழைக்கிறோம் எனவே எத்தனை தரவு புள்ளிகளை உருவாக்க விரும்புகிறோம் என்பதன் அடிப்படையில் சிறப்பு திசைகளை உருவாக்குவதன் மூலமோ அல்லது நகர்த்துவதன் மூலமோ ஒரு நேரியல் இடைக்கணிப்பைக் கொண்டிருக்கலாம் என்பது எளிதான வழிகளில் ஒன்று இந்த வரியை இருபுறமும் சம எண்ணிக்கையிலான பகுதிகளாகப் பிரித்து ஒரு குறிப்பிட்ட அம்பு திசையைக் காண்பித்தல் அந்த மேற்பரப்புகளில் மாடிக்கு முயற்சி செய்யுங்கள் நாங்கள் அதைச் செய்கிறோம் என்றால் அதை உயர்ந்த மேற்பரப்புகள் என்று அழைக்கிறோம் கட்டுப்படுத்தப்பட்ட மேற்பரப்புகளைப் பொறுத்தவரை நீங்கள் இருபுறமும் சமமான புள்ளிகளைக் கொண்டிருப்பது அவசியமில்லை ஆனால் வழக்கமாக மென்மையான மேற்பரப்புகளுக்கு இந்த வளைவின் இருபுறமும் சம எண்ணிக்கையிலான புள்ளிகளாகப் பிரித்து இணைந்தீர்கள் நேர் கோடுகள் மூலம் எனவே உயர்ந்த மேற்பரப்பு என்பது உங்கள் ஆளப்பட்ட மேற்பரப்பின் ஒரு சிறப்பு வடிவமாகும் இந்த உயர்ந்த மேற்பரப்புகளைப் பார்ப்பதற்கான மற்றொரு வழி எடுத்துக்காட்டாக நமக்கு ஒரு குறிப்பிட்ட வளைவு உள்ளது அது ஒரு பக்கத்தில் ஒரு மூடிய வளைவு எங்களிடம் மற்றொரு வகையான மூடிய வளைவும் உள்ளது இப்போது ஒரு வரி ஒரு முதுகெலும்பு வளைவு உள்ளது அதை நாங்கள் அழைக்கிறோம் இப்போது நான் இந்த வளைவை அந்த முதுகெலும்பு வளைவுடன் நகர்த்தினால் அது எந்த மேற்பரப்பை உருவாக்கினாலும் அதை நாம் உயர்த்தப்பட்ட மேற்பரப்பு என்றும் அழைக்கிறோம் எனவே இந்த வளைவு இது ஒரு அளவுரு வளைவாகும் ஏனெனில் இது இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு நகர்கிறது அந்த வளைவின் வடிவம் மாறுபடலாம் அதனால்தான் நாம் இதை அளவுரு வளைவு என்று அழைக்கிறோம் ஆரம்பத்தில் ஒரு கட்டத்தில் அது வட்ட வடிவத்தில் இருக்கலாம் B புள்ளியில் இது நீள்வட்ட நீள்வட்ட வடிவமாக இருக்கலாம் C புள்ளியில் அது ஒரு நட்சத்திர வகை வடிவம் போன்றவற்றைக் கொண்டிருக்கலாம் எனவே நாம் ஒரு முதுகெலும்பு வளைவுடன் இதுபோன்ற அளவுரு வளைவை நகர்த்துகிறோம் பின்னர் ஒரு குறிப்பிட்ட வகையான மேற்பரப்பைப் பெறும் நிலையில் இருப்போம் அந்த வகையான மேற்பரப்புகளை நாம் உயர்த்தப்பட்ட மேற்பரப்புகள் என்று அழைக்கிறோம் உதாரணமாக நான் ஒரு குறிப்பிட்ட அச்சில் ஒரு வட்டத்தை வைத்திருந்தால் நான் நகர்கிறேன் என்றால் நான் மெல்லப் பெறப்போகிறேன் மேற்பரப்புகளைப் பார்க்கும் மற்றொரு வழி சுழலும் மேற்பரப்புகள் எடுத்துக்காட்டாக எனக்கு ஏதேனும் தன்னிச்சையான வளைவு இருந்தால் மற்றும் ஒரு அச்சைப் பற்றி நான் 360 டிகிரிகளால் சுற்றப் போகிறேன் என்றால் ஒருவேளை நான் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தைப் பெறப்போகிறேன் எனவே ஒரு சுழலும் மேற்பரப்பு உருவாக்கப்படும் இடம் சுழற்சியின் அச்சு பற்றி செல்கிறது எனவே இது அச்சு அது வளைவு இந்த மென்பொருள் தொகுப்பைப் பற்றி நாம் அறியப் போகும்போது அத்தகைய சுழலும் மேற்பரப்புகளை உருவாக்க ஒரு அச்சு வரையறுக்கும் வளைவை வரையறுப்பது போன்ற சில விஷயங்கள் முக்கியம் மேலும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட z திசையில் ஒரு வட்டமாக நான் சுழலப் போகிறேன் என்றால் காஸ் செயல்பாடுகளின் பாவ செயல்பாடுகளின் அடிப்படையில் u இன் அடிப்படையில் z இன் சில அளவுரு மாறுபாடுகள் உள்ளன நாம் சுழலும் மேற்பரப்புகள் என்று அழைக்கப்படும் பொருளைப் பெறுவோம் இது எப்போதும் அச்சு சமச்சீரற்ற மேற்பரப்பு மற்றும் வெற்று கம்பி வடிவத்தை சுழற்றுவதன் மூலம் உருவாக்க முடியும் வழக்கமாக நேர்மறை சுழற்சியை வரையறுக்கிறோம் எதிரெதிர் திசையில் இருப்பது போன்றவற்றை நாம் பொருட்களை சுழற்ற முயற்சிப்போம் பிற மேற்பரப்புகள் அட்டவணைப்படுத்தப்பட்ட சிலிண்டர் மேற்பரப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன அந்த வழக்கில் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வளைவு உள்ளது குறிப்பிட்ட திசையில் அது ஒரு மேற்பரப்பை உருவாக்குகிறது என்று நான் இழுக்கிறேன் என்றால் இந்த அட்டவணைப்படுத்தப்பட்ட மேற்பரப்புகளை நாங்கள் அழைக்கிறோம் குறிப்பாக சாலிட்வொர்க்ஸ் போன்ற ஒரு மென்பொருளை அடுத்த வகுப்புகளில் கற்றுக்கொள்வோம் எக்ஸ்ட்ரூட் அல்லது எக்ஸ்ட்ரூஷன் என்ற கட்டளை உள்ளது அந்த கட்டளை நீங்கள் ஒரு வளைவை வரைந்தவுடன் அதை உண்மையில் பக்கவாட்டு திசையில் துடைக்க முடியும் இப்போது அத்தகைய வகையான மேற்பரப்புகளை நாம் எங்கே பயன்படுத்துகிறோம் இந்த மேற்பரப்புகளைக் குறிக்கும் சிறந்த வழி ஏதேனும் உண்டா பல பயன்பாடுகளில் இந்த 3 பரிமாண மாதிரிகள் மற்றும் பலவற்றை உருவாக்குவது அல்லது மருத்துவ இமேஜிங் போன்ற கணினி தரிசனங்களைப் போல நாம் பார்க்கிறோம் ஒருவேளை நீங்கள் ஒரு மருத்துவ இமேஜிங் விஷயத்தை வைத்திருக்கலாம் மற்றும் வெவ்வேறு பார்வைகளிலிருந்து 3 பரிமாண படங்களை உருவாக்க விரும்புகிறீர்கள் 3D போன்ற ஒன்றை உருவாக்க அந்த சிக்கலான மருத்துவ படங்களை காட்சிப்படுத்த ஒரு மனிதனால் சாத்தியமில்லை எனவே நாங்கள் அதை கணினிக்குக் கற்பிக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் இந்த வேறுபட்ட பார்வைகளைப் படிக்கக்கூடிய ஒரு மென்பொருளைப் பயன்படுத்த வேண்டும் இது மேற்பரப்பைக் கட்டமைக்கும் வரைபடத்தை உருவாக்க முயற்சிக்கிறது மற்றும் பின் இறுதியில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் இந்த தரவு புள்ளிகளைக் கடந்து செல்லும் சில கணித செயல்பாடுகளை விதிக்கிறீர்கள் ஏனெனில் நாங்கள் சிவப்பு நீலம் பச்சை அல்லது ஒருவேளை வெள்ளை மற்றும் கருப்பு சாம்பல் கிரேஸ்கேல் வகையான படங்கள் போன்ற பிக்சல்களின் அடிப்படையில் தனிமைப்படுத்தப்பட்ட தரவு புள்ளிகள் உள்ளன எனவே அங்கிருந்து எங்களுக்கு வண்ண வேறுபாடு உள்ளது சில செயல்பாடுகளை வளைவு மேற்பரப்புகளை அதன் வழியாக ஒரு பொருளைப் போன்ற ஒன்றை உருவாக்க முயற்சிப்போம் எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற மென்பொருள் அந்த 3D படங்களை எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை எனவே மருத்துவ இமேஜிங் படத்தை உருவாக்குவதற்கு மேற்பரப்பு தரவு தரவு புள்ளிகளின் தொகுப்பின் வடிவத்தில் மட்டுமே கிடைக்கிறது மேலும் அந்த 3D படத்தை உருவாக்குவது நாம் எப்போதுமே ஆர்வமாக உள்ளது மேலும் குறிப்பாக இந்த மென்பொருளில் பெரும்பாலானவை ஹெர்மைட் பிகூபிக் மேற்பரப்பு கட்டுமான செயலிகள் அல்லது பெஜியர்ஸ் மேற்பரப்புகள் அல்லது பி ஸ்பைலைன் மேற்பரப்புகள் போன்ற பிரபலமான கொள்கைகளில் வேலை செய்கின்றன பிரபலமான கூன்ஸ் மேற்பரப்புகள் அல்லது கோர்டன் மேற்பரப்புகள் மேற்பரப்புகளுடன் தொடர்புடைய திடீர் கூர்மையான மாற்றங்கள் ரவுண்டிங் போன்றவை ஃபில்லட் மேற்பரப்புகள் போன்ற மேற்பரப்புகளில் ஆஃப்செட் மேற்பரப்புகள் என்று பெயரிடப்பட்ட இந்த பொருட்களை வெட்டுவது போன்றது எனவே படிப்படியாக இந்த மேற்பரப்பு கட்டுமான நடைமுறைகளைப் பற்றி சில யோசனைகள் இருப்பதைக் கற்றுக்கொள்வோம் முதலில் வளைவுகள் என்று பெயரிடப்பட்ட ஒன்றை நாம் வரையறுக்க வேண்டும் வளைவுகள் எப்போதும் ஒற்றை அளவுரு பிரதிநிதித்துவம் ஆகும் U இன் x இன் செயல்பாடாக நீங்கள் x ஐ கொண்டிருக்கலாம் y என்பது u இன் செயல்பாடாக ஒரு அளவுரு மாறுபாடு y ஆக இருக்கலாம் z என்பது u இன் செயல்பாடாக இருக்கலாம் இது ஒரு சுழல் போன்றது என்றால் நீங்கள் ஒரு ஒற்றை அளவுருவால் இணைக்கக்கூடிய r தீட்டா பை வகையான ஆயத்தொலைவுகளைக் கொண்டிருக்கிறீர்கள் அதேபோல் உங்களிடம் x y z என்ற புள்ளி உள்ளது அங்கு உங்களிடம் தகவல் உள்ளது ஒருவர் அதன் வழியாக ஒரு வளைவைக் கடக்கக்கூடும் மேலும் அந்த அளவுரு மாறுபாடு u ஐக் குறிப்பிடுகிறோம் உதாரணமாக இது ஒரு வட்டம் என்றால் cos u sin u உங்கள் வட்டத்தை வரையறுக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு வழக்கில் தீட்டா கோண ஒருங்கிணைப்பாக இருக்கலாம் ஏனெனில் இது ஒரு வட்டம் 2 பரிமாண விஷயம் எனவே எந்த z மாறுபாடும் இருக்காது இப்போது இந்த தரவு புள்ளிகளில் சேர வேண்டிய வளைவு போன்ற ஒன்றை உருவாக்க விரும்புகிறேன் அதாவது அந்த தொடுநிலை எப்படி இருக்கும் என்பதை நான் நகர்த்தினால் ஒரு கட்டத்தில் இருந்து மற்ற புள்ளிகளுக்கு ஏதாவது தேவை முதலில் இது முதல் தரவு புள்ளி தொடுநிலை தகவல் எனக்குத் தெரியாவிட்டால் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது புள்ளிகள் எங்கு இருக்கின்றன என்று எனக்குத் தெரியாது எனவே எல்லா நேரத்திலும் எனக்கு தொடுகோடு பற்றிய தகவல் தேவைப்படுகிறது புள்ளி தகவல் தொடுவான தகவல் இதன் மூலம் ஒரு வளைவு போன்ற ஒன்றைக் குறிக்க அடுத்த திசையில் நான் துடைக்க முடியும் இது ஒரு வட்டமாக மென்மையான வழியில் பொருந்தக்கூடியது எனவே அந்த பி தகவல் எங்களுக்குத் தேவைப்படுகிறது மேலும் நமக்குத் தொடு தகவல் தேவைப்படுகிறது நம்மிடம் இருந்தால் மென்மையான வளைவை வரையக்கூடிய நிலையில் இருப்போம் முன்னதாக தாள்களை வரைவது போன்றது மென்மையான ஃப்ரீஹேண்ட் வளைவுகளை வரைய முயற்சிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கட்டத்தில் இருந்து நீங்கள் அந்த திசையில் செல்கிறீர்கள் என்று எங்கள் காட்சி கூறுகிறது ஆனால் கணினிக்கு நீங்கள் ஒரு தொடுகோடு கட்டமைக்கக் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒருங்கிணைப்பு மூலம் அடுத்த கட்டத்திற்குச் செல்லலாம் அது ஒரு யூலர் ஒருங்கிணைப்பாக இருக்கலாம் அந்த விஷயங்களில் சேர்ந்து ஒரு கட்டமைக்க வளைவு இது ஒரு மேற்பரப்பு என்றால் நாம் u மற்றும் v ஆகிய இரண்டு அளவுருக்களைக் கொண்டிருப்போம் இரண்டு திசைகளில் இந்த அளவுரு மாறுபாடு u v மற்றும் அந்த மேற்பரப்பில் உள்ள எந்த தரவு புள்ளியும் இரண்டு அளவுருக்கள் u v y என்பது u v இன் செயல்பாடாகவும் உள்ளது z u v மேலும் ஒரு வளைவு புள்ளி மற்றும் ஒரு தொடுகோடு பற்றி நாங்கள் எப்படிப் பேசினோம் என்பது போன்ற புள்ளிகளில் தொடுகோலை விவரிக்கும் பகுதி வழித்தோன்றல்கள் தேவை அதனால் நான் ஒரு வட்டத்தை உருவாக்க முடியும் நான் ஒரு மேற்பரப்பு முதல் புள்ளியை உருவாக்க விரும்பினால் இரண்டாவது புள்ளி ஒருவேளை மூன்றாவது புள்ளி நான்காவது புள்ளி இவை நம்மிடம் உள்ள புள்ளிகள் ஒரு வழி நீங்கள் எப்போதும் கோடுகள் மூலம் இணைக்க முடியும் ஆனால் நீங்கள் சிறந்த விளக்கத்தை விரும்புகிறீர்கள் இயற்கையாகவே உங்களுக்கு வளைவின் கூடுதல் தகவல்கள் தேவை அந்த வழியில் கீழ்நோக்கி செல்ல வேண்டும் வளைவு மேல்நோக்கி செல்ல வேண்டும் வளைவு மேல்நோக்கி மற்றும் கீழ்நோக்கி திசையில் செல்ல வேண்டும் நீங்கள் அந்த வழியில் சேரக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் எனவே இந்த வகையான கொள்கையை நீங்கள் கணினிக்கு கற்பிக்க வேண்டும் அதாவது P இன் u கமா v ஐ விவரிக்கும் அந்த மேற்பரப்பின் பகுதி வழித்தோன்றல்கள் உங்களுக்குத் தேவை இந்த u v ஐ நீங்கள் ஒரு புதிய மேற்பரப்பு P ஆக வரையப் போகிறீர்கள் அங்கு நீங்கள் ஒரு மேற்பரப்பு P ஐ வரையப் போகிறீர்கள் அங்கு டெல் P by del u மற்றும் del P by del v நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது அந்த புள்ளிகளில் மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவே நீங்கள் 4 தரவு புள்ளிகளைக் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த 4 புள்ளிகளுக்கு இடையில் கூடுதல் இடைக்கணிப்பு கூடுதல் 30 புள்ளிகளை நீங்கள் வரைபடமாக்க அல்லது உருவாக்கப் போகிறீர்கள் அதைக் குறிக்கும் சிறந்த வழி என்ன அதுதான் இந்த மேற்பரப்பு கட்டுமானத்தின் முழு நோக்கமாகும் ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அத்தியாவசிய தகவல்கள் தொடுநிலை மற்றும் இயல்பானவை பற்றியது மேலும் இந்த u மற்றும் v தகவல்கள் ஒருவரிடம் இருக்கும் வரம்பு என்ன எடுத்துக்காட்டாக உங்கள் இடம் 1 மீட்டரிலிருந்து 500 மீட்டர் வரை நீட்டிக்கப்படலாம் ஆனால் நீங்கள் கணினியை கற்பிக்கும்போது நீங்கள் உருவாக்கப் போகும் போது தொகுதிகள் அல்லது பின்னணி நிரல் இந்த 500 ஐ எப்போதும் 0 1 வகையான ஒருங்கிணைப்பு அமைப்பு போன்றவற்றுக்கு இயல்பாக்குகிறது நீங்கள் எந்த தரவு புள்ளியையும் உருவாக்குகிறீர்கள் இது 1 முதல் 500 முதல் 0 முதல் 1 வகையான கணினி வரைபடத்தைப் போன்றது நீங்கள் அதே துணை தொகுதி அல்லது செயல்பாட்டை சுருக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் செய்யும்போது இவை அனைத்தும் எனது x வரம்புகள் y வரம்புகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே அதற்கு இடையில் ஒரு வளைவைப் பொருத்துங்கள் அல்லது 0 1 க்கு இடையில் ஒரு மேற்பரப்பை பொருத்தி மீண்டும் 1 முதல் 500 வரை மறுவிற்பனை செய்யுங்கள் அதுதான் அது செயல்படும் இது ஒரு வளைவு பொருத்தமாக இருந்தால் நாம் இயற்கணித உறவுகளை நேரியல் உறவுகளின் அடிப்படையில் பயன்படுத்துவோம் அல்லது ஒருவேளை நாம் பல்லுறுப்பு செயல்பாடுகளைப் பயன்படுத்துவோம் எடுத்துக்காட்டாக ஒரு வளைவு x y இன் u z இன் u நமக்கு அளவுரு மாறுபாடு உள்ளது நான் u இல் ஒரு பல்லுறுப்புக்கோவை சரிசெய்யப் போகிறேன் என்றால் வளைவு P என்பது அளவுரு வடிவத்தில் உள்ள வளைவு ck ஆல் பெருக்கப்படலாம் uk இது k 0 க்கு n க்கு சமம் என்பது c 1 u 1 plus c 2 u 2 plus c 3 u 3 plus மற்றும் நீங்கள் எத்தனை தரவு புள்ளிகளைக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது போன்றது உங்கள் தொடுகோடுகளின் அடிப்படையில் C 1 C 2 C 3 மற்றும் பலவற்றிற்கு ஒருவர் பயன்படுத்த வேண்டிய எடை என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் பெற முயற்சிக்கிறீர்கள் அது u 1 இன் 0 5 மடங்கு இருக்க வேண்டுமா 0 1 மடங்கு அல்லது பிற விஷயங்கள் ஃபோரியர் தொடரைப் பயன்படுத்துவதன் மூலம் சைனூசாய்டல் கொசைன் வகை அடிப்படையில் ஒரு செயல்பாட்டை நாம் சிதைக்கும்போது சிறந்த உதாரணம் நாம் எப்போதும் 0 1 1 2 3 மற்றும் பலவற்றை எழுதுகிறோம் b 0 b 1 b 2 b 3 மற்றும் பல விஷயங்கள் மேலும் அந்த காரணி 0 a 1 a 2 மற்றும் பல 0 b 1 b 2 ஆகியவற்றில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட வகையான நிபந்தனைகளை விதிக்க முயற்சிக்கிறோம் தனித்துவமான புள்ளிகளின் அடிப்படையில் எங்களிடம் உள்ள தகவல்கள் பொதுவாக சைன் கொசைன் போன்ற இந்த ஃபோரியர் தொடர் குறிப்பிட்ட கால செயல்பாடுகளுக்கு நாங்கள் இதைப் பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த தரவு புள்ளிகள் குறிப்பிட்ட கால செயல்பாடுகளை பின்பற்றாது அவ்வாறான நிலையில் இந்த வளைவை தோராயமாக மதிப்பிடுவதற்கான சிறந்த வழி பல்லுறுப்பு விரிவாக்கங்கள் ஆகும் மேலும் சில வகையான எடையை அதிகப்படுத்துவதைக் குறைக்கிறோம் இதன்மூலம் எல்லாவற்றையும் கணினிகள் நிரல்களால் செய்கின்றன என்பதை கவனமாக சரிசெய்கிறோம் இறுதியாக இந்த தரவு புள்ளிகளுடன் ஒரு மென்மையான வளைவை உருவாக்குகிறது இதேபோல் இந்த பல்லுறுப்பு விரிவாக்கத்தை நாம் மேற்பரப்புகளை உருவாக்கப் போகிறோம் என்றால் நாம் x போன்ற ஒரு பரிமாணத்தில் மட்டும் செய்ய மாட்டோம் ஆனால் நாம் அதை x y திசைகளில் நமது u v அளவுரு மாறுபாடுகளில் செய்யப் போகிறோம் எனவே பல்லுறுப்புறுப்பு மேற்பரப்பு P ஐ u இன் செயல்பாடாக நாம் கவனமாகப் பார்த்தால் இந்த இடம் முழுவதும் உங்கள் x y z புள்ளிகளின் அடிப்படையில் குறிப்பிடப்படுகிறது எங்களிடம் உள்ள தனித்துவமான புள்ளிகள் எதுவாக இருந்தாலும் இரட்டை சுருக்கத்தின் அடிப்படையில் விரிவாக்க முடியும் I இல் சுருக்கம் k இல் உள்ள சுருக்கம் நீங்கள் ஒரு நிரலை எழுதுகிறீர்கள் என்றால் நான் 1 க்கு சமம் அல்லது நான் 0 முதல் m கழித்தல் 1 தரவு புள்ளிகளுக்கு சமம் j என்பது 0 முதல் n கழித்தல் 1 தரவு புள்ளிகளுக்கு சமம் i கமா k இன் சில செயல்பாடுகளை மதிப்பீடு செய்யுங்கள் உங்கள் அளவுரு u ஆல் பெருக்கப்படும் i இன் v இன் பெருக்கினால் அது நாம் விரிவுபடுத்தும் மற்றும் c i தகவல்களை சரிசெய்ய முயற்சிக்கிறோம் மேலும் i k வகையான தகவல்களின் அடிப்படையில் நான் எத்தனை தரவு புள்ளிகளைக் கொண்டிருக்க விரும்புகிறேன் நான் ஒரு மேற்பரப்பை உருவாக்கும் நிலையில் இருப்பேன் எனவே இந்த மேற்பரப்பு கட்டுமானங்களுக்கான சில முக்கியமான கருத்துக்கள் பகுதிகள் மற்றும் திட்டுக்களுக்கான புள்ளிகளாக இணைக்கப்பட்டுள்ளன நீங்கள் ஒரு புள்ளியால் மற்ற புள்ளியுடன் சேரலாம் அல்லது நாங்கள் செய்வோம் குறைந்தபட்ச தரவு நம்மிடம் இருப்பதைக் குறிக்கிறது அதை கட்டுப்பாட்டு அளவுருக்கள் போலப் பயன்படுத்துவோம் அதை மேலும் கீழும் உருவாக்கலாம் மேலும் நமக்கு தொடுகோடுகளைப் பற்றி ஏதாவது தேவைப்படுகிறது அவற்றின் மென்மையும் கூட அந்த தகவலின் அடிப்படையில் இடைக்கணிப்புகளை விவரிக்க செயல்பாடுகளை கலப்போம் முதலில் நாங்கள் எப்போதும் வளைவுகளை உருவாக்குவோம் பின்னர் மேற்பரப்புகளுடன் செல்வோம் எனவே எந்தவொரு மென்பொருளையும் நாம் பயன்படுத்துகிறோம் என்பது எப்போதுமே இதுபோன்ற படிப்படியான இடைக்கணிப்புகளை உள்ளடக்கியது எனவே அடுத்த வகுப்பில் ஹெர்மைட் பெஜியர் மற்றும் பிற மேற்பரப்புகள் போன்ற பல்வேறு வகையான மேற்பரப்புகளைப் பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம்